உயிர்புள்ளியியல் மற்றும் சோதனைகளின் வடிவமைப்பு குறித்த பாடத்திற்கு வருக இப்போது கட்டுப்பாடு விளக்கப்படங்கள் என்று அழைக்கப்படும் ஒன்றைப் பற்றி நாம் பேசப் போகிறோம் இந்த கட்டுப்பாடு விளக்கப்படங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் குறிப்பாக உற்பத்தியில் குறிப்பாக நீங்கள் பையோப்ராசஸை இயக்குகிறீர்கள் என்றால் நீங்கள் தொடர்ந்து பையோமெட்டீரியல்களை பல நாட்களாக மாறாது தொடர்ந்து உற்பத்தி செய்யும் போது ஒவ்வொரு நாளின் தயாரிப்புகளை அந்த விவரக்குறிப்பில் உள்ளபடி அடைய முடியுமா என்பதை அறிய நீங்கள் விரும்புகிறீர்கள் வரம்புகளுக்குள் இருந்து மெதுவான சறுக்கல் உள்ளதா வரம்புகளுக்கு வெளியே செல்கிறதா நான் எப்போது கவலைப்பட வேண்டும் எனவே தொழில்துறை நிலைமையில் கட்டுப்பாடு வரைபடங்கள் மிக முக்கியமானவை உண்மையில் அது பையோப்ராசஸாக இருக்கலாம் அது வேதியியல் செயல்முறையாக இருக்கலாம் அது பொருட்களின் உற்பத்தியாக இருக்கலாம் பையோமெட்டீரியல்கள் உற்பத்தியாக இருக்கலாம் போல்ட் மற்றும் நட்டுகள் உற்பத்தியாக கூட இருக்கலாம் மற்றும் அவ்வாறே பல எனவே இது உங்களுக்குச் சொல்கிறது நீங்கள் கட்டுப்பாட்டை மீறிச் செல்லப் போகிறீர்களா என்பதை இது முன்கூட்டியே உங்களுக்கு எச்சரிக்கிறது ஏனெனில் இறுதியில் நான் ஒவ்வொரு நாளும் அதே தயாரிப்புகளை ஒரேமாதியான விவரக்குறிப்புகளுடன் உருவாக்க விரும்புகிறேன் எனது விவரக்குறிப்பிலிருந்து வெளியே செல்ல நான் விரும்பவில்லை ஏனென்றால் அது நல்லதல்ல எண் 1 மேலும் எண் 2 வாடிக்கையாளர் விவரக்குறிப்புகளுக்கு வெளியே இருக்கும் அந்த வகையான தயாரிப்புகளை அவர் பெற்றால் அவர் அதை ஒரு குறைபாடுள்ள தயாரிப்பு என்று கருதுவார் எனவே வெளிப்படையாக அவர் அதை உங்களிடம் திருப்பித் தரப் போகிறார் இதன் பொருள் நீங்கள் அதை மறுவேலை செய்ய வேண்டியிருக்கும் அதாவது அது செலவு அல்லது நீங்கள் அதைக் கொட்டினால் அது வீணாகும் எனவே நீங்கள் நிறைய பணத்தை இழக்கப் போகிறீர்கள் எனவே கடந்த 20 ஆண்டுகளில் கட்டுப்பாடு விளக்கப்படங்கள் மிக முக்கியமானவையாக மாறியுள்ளன மற்றும் தரம் என்ற கருத்தை எப்போதும் நம்பும் ஜப்பானியர்கள் தங்கள் நிறுவனத்தை விட்டு வெளியேறும் எந்தவொரு தயாரிப்புகளும் அந்த கட்டுப்பாட்டு வரம்புகளுக்குள் விவரக்குறிப்பு வரம்புகளுக்குள் இருக்கும் என்று நம்பினர் இதனால் வாடிக்கையாளர் கவலைப்பட வேண்டாம் வாடிக்கையாளர் திருப்தி அடைகிறார் விவரக்குறிப்பில் கீழ் இல்லாத தயாரிப்புகளை வாடிக்கையாளர் திருப்பித் தருகிறார் அதாவது நீங்கள் பணத்தை இழக்கிறீர்கள் உங்கள் லாபத்தை இழக்கிறீர்கள் எனவே இந்த புள்ளிவிவர செயல்முறை கட்டுப்பாடு இது நிகழ்தகவு அடிப்படையிலான முடிவு விதிகள் நீங்கள் செயல்முறையைப் பார்க்கிறீர்கள் அதாவது மீண்டும் மீண்டும் செய்யப்படும் பணி நீங்கள் ஒரு வளர்சிதை மாற்றப் பொருளை பல நாட்களாக உற்பத்தி செய்கிறீர்கள் நீங்கள் ஒவ்வொரு நாளாக ஆண்டுதோறும் கிருமிநாசினியைத் தயாரிக்கிறீர்கள் நாள்தோறும் டயாபிராம் வால்வை உற்பத்தி செய்கிறீர்கள் பல ஆண்டுகளாக தினமும் ஆயிரக்கணக்கான போல்ட்களை உற்பத்தி செய்கிறீர்கள் அது மீண்டும் மீண்டும் செய்யப்படும் பணி எனவே உங்கள் கட்டுப்பாட்டு வரம்புகள் விவரக்குறிப்பு வரம்புகளுக்குள் உற்பத்தி செய்ய விரும்புகிறீர்கள் உங்களுக்குப் புரிகிறதா எனவே நான் தயாரிக்கும் எனது டயாபிராம் வால்வுகள் 400000 சுழற்சிகளுக்கு நீடிக்கும் என்று நான் கூறினால் அதாவது 400000 சுழற்சிகளுக்கு நீடிக்க வேண்டும் கட்டுப்பாடு இது செயல்முறை செயல்திறனைக் கண்காணிக்கிறது அதாவது நீங்கள் இது மோசமாகப் போகிறதா என்று பார்க்க இதைக் கண்காணித்து வைத்திருக்க விரும்புகிறீர்கள் எனவே புள்ளிவிவர செயல்முறை கட்டுப்பாடு அல்லது s p c இது கட்டுப்பாடை மீறிய நிலைமையை எச்சரிக்கிறது எனவே நீங்கள் கட்டுப்பாட்டை மீறப் போகிறீர்கள் என்றால் ஹேய் கவனமாக பாருங்கள் என்று அது உங்களுக்குச் சொல்கிறது எனவே இது பெறப்பட்டவைக்கு எதிரான புள்ளிவிவரப்படி கணக்கிடப்பட்ட கட்டுப்பாட்டு வரம்புகளுக்கான ஒரு வரைபட ஒப்பீட்டை வழங்குகிறது எனவே ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் திருகுகளின் சராசரி அளவு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் அல்லது 1 சிக்மாவுக்குள் within or 1 sigma அல்லது அல்லது 2 சிக்மாவுக்குள் அல்லது அல்லது 3 சிக்மாவுக்குள் எவ்வாறு மாறுகிறது என்பதை இது உங்களுக்குக் கூறலாம் அது மெதுவாக மேலே மேலே மற்றும் மேலே செல்கிறதா அல்லது சீரற்ற முறையில் இது மாறுபடுகிறதா அல்லது சில நேரங்களில் இது 1 சிக்மா 2 சிக்மா 3 சிக்மா விலிருந்து வெளியேறும் அல்லது எல்லா நேரங்களிலும் இது அந்த பகுதிகளுக்குள் இருக்கும் எனவே இது ஒரு வரைகலை படத்தை உங்களுக்கு சொல்கிறது மற்றும் உற்பத்தி நிலைமையில் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கட்டுப்பாடு விளக்கப்படங்கள் பெல் ஆய்வகங்களைச் சேர்ந்த வால்டர் ஆண்ட்ரூ ஷெவார்ட் 1920 களில் உண்மையாக இந்த விளக்கப்படங்களை உருவாக்கினார் இது ரன் வரைபடங்கள் என்றும் அழைக்கப்படுகிறது இது உங்களுக்கு மேல் மற்றும் கீழ் கட்டுப்பாட்டு வரம்புகளை வழங்குகிறது நான் சொன்னது போல் நம்மிடம் அல்லது 1 சிக்மா இருக்க முடியும் பின்னர் அல்லது 2 சிக்மா அல்லது 3 சிக்மா இருக்க முடியும் மேலும் தினமும் நீங்கள் ஒரு பொருளின் சராசரி நெகிழ்வு வலிமையை வரைவு செய்கின்றீர்கள் எனவே நீங்கள் அதைத் தொடர்ந்து வரைவு செய்கிறீர்கள் மற்றும் அது எல்லா நேரத்திலும் அந்த பிளஸ் அல்லது மைனஸ் 1 சிக்மாவுக்குள் இருக்கிறதா அல்லது அது சில நேரங்களில் 3 சிக்மாவுக்குச் செல்கிறதா அல்லது அதையும் மீறிச் செல்கிறதா என்று பாருங்கள் மாறுபடும் தரவுகளுக்கு கட்டுப்பாடு விளக்கப்படங்கள் இணைகளாக பகுப்பாய்வு செய்யப்படுகின்றன எனவே குழுக்களுக்கிடையேயான மாறுபாட்டை அளவிடுவதற்கான ஒரு விளக்கப்படம் மற்றொன்று ஒரு குழுவிற்குள் மாறுபாட்டை அளவிடுவதற்கு அது மாறுபாடு அல்லது பரவல் விளக்கப்படம் எனவே இடைப்பட்ட மாறுபாடு என்பது சராசரி மற்றொன்று நீங்கள் அதை பரவல் என்று அழைக்கிறீர்கள் அதுதான் மாறுபடும் தரவு கட்டுப்பாட்டு விளக்கப்படங்கள் எனவே நீங்கள் 2 தரவு புள்ளிகளை எடுத்துக்கொள்கிறீர்கள் எனவே நீங்கள் சராசரியை எடுத்துக்கொள்கிறீர்கள் எனவே அன்றாட நாளின் சராசரியை everyday's average நீங்கள் வரைவு செய்கிறீர்கள் தினமும் நாளுக்கு நாள் நாளை நாளை மறுநாள் மற்றும் பல அதே நேரத்தில் உங்களிடம் மற்றொரு வரைபடம் உள்ளது இது உங்களுக்கு வித்தியாசம் அல்லது வரம்பு அல்லது மாறுபாட்டைக் கொடுக்கும் அதை வரைவு செய்து கொண்டே இருங்கள் எனவே இன்று ஒரு 10 மற்றும் 10 5 விட்டம் கொண்ட ஒரு போல்ட் எனக்கு கிடைத்தது என்று வைத்துக்கொள்வோம் எனவே சராசரி 10 25 ஆக இருக்கும் மாறுபாடு 0 5 ஆக இருக்கும் எனவே என்னிடம் 2 வரைபடங்கள் இருக்கும் நாளை நான் 10 மற்றும் 10 3 ஐப் பெறுகிறேன் என்றால் சராசரி 10 15 ஆகவும் மாறுபாடு 0 3 ஆகவும் இருக்கும் அது போல நான் வரைவு செய்கிறேன் பண்புக்கூறு தரவைப் பொறுத்தவரை பண்புக்கூறு தரவு என்பது ஆம் இல்லை அதுபோன்றது கட்டுப்பாடு விளக்கப்படங்கள் குறைபாடுகளின் எண்ணிக்கையைக் கண்காணிக்கின்றது எனவே நான் தினமும் 10000 போல்ட்களை எடுத்துக் கொண்டு எத்தனை குறைபாடுகள் உள்ளன என்று பார்த்தால் இன்று எனக்கு 20 கிடைத்தன நாளை எனக்கு 19 கிடைத்தன நாளை மறுநாள் எனக்கு 18 கிடைத்தன எனவே நான் ஒரு வரைபடத்தை வரைவு செய்கிறேன் x அச்சு என்பது நேரமாகவும் y அச்சு என்பது குறைபாடுகளின் எண்ணிக்கையாகவும் இருக்கும் பண்புக்கூறுகள் எத்தனை குறைபாடுகள் எனவே இவை நாம் வரைவு செய்யக்கூடிய பல்வேறு வகையான கட்டுப்பாட்டு விளக்கப்படங்கள் ஆகும் சரிதானே எனவே இது ஒரு பொதுவான கட்டுப்பாடு விளக்கப்படம் எனவே நான் இங்கே சில தரவை அளவிடுகிறேன் இது சராசரி விளக்கப்படம் சரி எனவே இங்கே நேரத்தின் செயல்பாடாக இது இன்றாக இருக்கலாம் இது நாளையாக நாளை மறுநாளாக இருக்கலாம் அல்லது இது இன்றாக இருக்கலாம் இது இப்போதிலிருந்து 12 மணிநேரமாக இருக்கலாம் இது இப்போதிலிருந்து 24 மணிநேரமாக இருக்கலாம் பின்னர் 36 மணிநேரங்கள் 48 மணிநேரங்கள் எனவே x அச்சு அப்படி இருக்கும் இது உங்களுடைய ஒரு பகுதியின் விட்டத்தின் சராசரியை தருகிறது அல்லது அது நெகிழ்வு வலிமையாக இருக்கலாம் அல்லது தயாரிப்பு சதவீதமாக இருக்கலாம் அல்லது அது உற்பத்தி செய்யப்பட்ட பையோமாஸாக இருக்கலாம் எனவே நேரத்தின் செயல்பாடு அல்லது கிருமிநாசினி செறிவு அல்லது டைட்டர் மதிப்பு மற்றும் இது கீழ் கட்டுப்பாட்டு வரம்பு இது மேல் கட்டுப்பாட்டு வரம்பாக இருக்கலாம் நான் இந்த LCLஅதாவது கீழ் கட்டுப்பாட்டு வரம்பு மற்றும் மேல் கட்டுப்பாட்டு வரம்பை 3 அல்லது 3 சிக்மாவாக வைத்திருப்பேன் என்று நீங்கள் சொல்லலாம் எனவே நீங்கள் தொடர்ந்து கண்காணிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் நீங்கள் அதைச் செய்துகொண்டே இருக்கும்போது நீங்கள் சிலவற்றைக் காணலாம் முடிவுகளுக்கு என்ன நடக்கிறது நான் சில பெரிய மாறுபாடுகளைக் கொண்டிருக்கிறேனா நான் சிறிய மாறுபாடுகளைக் கொண்டிருக்கிறேனா இந்த மாறுபாடு சீரற்றதா அல்லது நடப்பதில் ஒரு வடிவம் இருக்கிறதா அதை பார்ப்பதன் மூலம் அந்த வகையான புரிதலை நான் அடைய முடியும் எனவே இது சராசரி நாம் சராசரியைப் பார்க்கலாம் இது மாறுபாடாக இருக்கலாம் எனவே நான் சொன்னது போல் 2 போல்ட்கள் என்றால் நான் ஒன்றை 10 ஆகவும் மற்றொன்ரை 10 1 ஆகவும் எடுத்தால் மாறுபாடு 0 1 ஆக இருக்கலாம் அடுத்த மாதிரியில் ஒன்று 10 ஆகவும் மற்றொன்று 10 3 ஆகவும் மாறுபாடு 0 3 ஆகவும் இருக்கலாம் எனவே அதைப் போல நான் வரைவு செய்ய முடியும் மேலும் அவை காலத்தின் செயல்பாடாக எவ்வாறு மாறுகின்றன என்பதை என்னால் பார்க்க முடியும் எனவே நாம் நகர்தலைப் பார்க்கலாம் தரவு எவ்வாறு நகர்கிறது அது மெதுவாக கீழே போகிறதா அல்லது மெதுவாக மேலே செல்கிறதா அல்லது அது சீரற்றதா எனவே ஒரு வரைபடமாக ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் பார்ப்பதன் மூலம் பல விஷயங்களை நாம் காணலாம் எனது மாதிரி சேகரிப்புகளை நான் எவ்வாறு செய்கிறேன் மற்றும் x அச்சு எவ்வளவு முக்கியமானது என்பதைப் பொறுத்து நான் சொன்னது போல் இது தினமும் இருக்கலாம் இது ஒவ்வொரு 12 மணி நேரமாகவும் இருக்கலாம் அது ஒவ்வொரு வாரமும் இருக்கலாம் ஒவ்வொரு 6 மணி நேரமாகவும் இருக்கலாம் எனவே துணைக்குழு சராசரி கட்டுப்பாட்டு வரம்புகளுக்கு வெளியே விழும்போது எனவே இங்கே தரவு புள்ளி இருந்தால் உண்மையில் நான் கவலைப்பட வேண்டும் இதன் பொருள் என்னவென்றால் மாதிரியின் சராசரிக்கும் வரலாற்று சராசரிக்கும் இடையே ஒரு வித்தியாசம் உள்ளது புள்ளிவிவர கட்டுப்பாட்டு நிலையில் ஒரு செயல்முறை இயங்குகிறதா என்பதற்கான சான்றினை இது வழங்குகிறது எனவே இவை அனைத்தும் இதற்குள் நன்றாக அமைந்தால் வெளிப்படையாக இது புள்ளிவிவரக் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்று நாம் கூற முடியும் நான் சொன்னது போல் பல பல நிலைமைகளில் ஒரு உற்பத்தி நடக்கின்றபோது ரசாயன உற்பத்தி உயிர் வேதியியல் உற்பத்தி கிருமிநாசினி உற்பத்தி உங்களது பையோ மெட்டீரியல் உற்பத்தியில் இது மிகவும் மிக முக்கியமானது எனவே இந்த வகையான கட்டுப்பாடு விளக்கப்படங்கள் மிகவும் முக்கியமானவை மாறுபாட்டிற்கு ஏதேனும் சிறப்பு காரணம் இருக்கிறதா அப்போதுதான் சரியான நடவடிக்கை எடுக்க முடியுமா தரவு இப்படித்தான் போகிறது என்று வைத்துக்கொள்வோம் திடீரென்று தரவு அனைத்தும் அதிகரிக்கின்றன இவை எல்லாம் இப்படித்தான் போகிறது எனவே வெளிப்படையாக ஏதோ நடந்திருக்கிறது எனவே உடனடியாக நான் என் ஆலையை சரிபார்க்க முடியும் எனது உற்பத்தியை நான் சரிபார்த்து அதற்கான காரணம் என்ன என்பதைக் கண்டுபிடிக்க முடியும் உண்மையில் என் மூலப்பொருள் மாறியிருக்கலாம் மூலப்பொருளின் தரம் மாறிவிட்டது சில வால்வுகள் தொடங்கியிருக்கலாம் சில அளவீட்டு கருவிகள் சரியாக செயல்படுவதை நிறுத்தியிருக்கலாம் இதன் கருவிகளின் தவறான செயல்பாடு மற்றும் பல எனவே இது ஒரு சிறந்த அப்ஸ்ட்ரீம் செயல்முறை கட்டுப்பாடு கருவியாகும் X களை கண்காணிக்கவும் கட்டுப்படுத்தவும் கட்டுப்பாடு விளக்கப்படங்கள் மிகவும் பொருத்தமானவை இவை அனைத்தும் x கள் குறைபாடுகளைக் குறைக்கவும் செயல்முறை மாறுபாட்டைக் கண்காணிக்கவும் செயல்முறை மாறுபாடானது சிறப்பு காரணத்தால் பாதிக்கப்படும்போது ஒரு சமிக்ஞையை உருவாக்கவும் அவை பயன்படுத்தப்படுகின்றன எனவே நான் சொன்னது போல் திடீரென்று முடிவுகள் வியத்தகு முறையில் மாற்றப்பட்டு அது ஒரு புதிய மதிப்புகளின் தொகுப்பிற்குச் செல்கிறது வெளிப்படையாக சில சிறப்பு காரண மாறுபாடுகள் உள்ளன இது ஒரு சீரற்ற காரண மாறுபாடு அல்ல இந்த சிறப்பு மற்றும் சீரற்ற காரணத்தை நான் நீண்ட காலத்திற்கு முன்பே அறிமுகப்படுத்தினேன் எனவே பல வகையான விளக்கப்படங்கள் உள்ளன நாம் இந்த சராசரி விளக்கப்படத்தைப் பார்க்கிறோம் எனவே நான் 10 மாதிரிகள் எடுத்துக்கொள்கிறேன் நான் ஒரு சராசரியை எடுத்துக்கொள்கிறேன் பின்னர் UCL மற்றும் LCL க்கு எதிராக சராசரியை வரைவு செய்கிறேன் UCL என்பது மேல் கட்டுப்பாடு வரம்பு LCL என்பது கீழ் கட்டுப்பாடு வரம்பு சிக்மா n இன் வர்க்கமூலம் சரிதானே இது திட்ட பிழை உங்களுக்கு நினைவிருக்கிறது அல்லது இது ஒரு மாறுபாடு விளக்கப்படமாக இருக்கலாம் மாறுபாடு விளக்கப்படம் என்பது வேறோன்றுமில்லை ஆனால் நீங்கள் எடுப்பது n என்பது பெறப்படுபவைகளின் எண்ணிக்கை பின்னர் நாம் பின்வருமாறு எடுக்க முடியும் இங்கு k என்பது துணைக்குழுக்களின் எண்ணிக்கை பின்னர் நாம் கணக்கிடலாம் Refer Time 1057 எனவே நீங்கள் சராசரி விளக்கப்படத்தைக் கொண்டிருக்கலாம் நாம் மாறுபாடு விளக்கப்படத்தைக் கொண்டிருக்கலாம் சரிதானே எனவே இது ஒரு வரைகலை பிரதிநிதித்துவம் எனவே இது இதனைப் போன்றது எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் எடுப்பது அதாவது நீங்கள் 99 7 பெறுவீர்கள் சரிதானே எனவே நாம் ஒரு வரைவு செய்கிறோம் அல்லது உண்மையில் நாம் 2 சிக்மாவைக் கொண்டிருக்கலாம் அல்லது மேல் மற்றும் கீழ் எல்லைகளில் 1 சிக்மாவைக் கொண்டிருக்கலாம் எனவே இது கீழ் கட்டுப்பாட்டு வரம்பு அது - ஆக இருக்கக்கூடும் மேல் கட்டுப்பாட்டு வரம்பு ஆக இருக்கலாம் பின்னர் உங்களிடம் மேல் விவரக்குறிப்பு வரம்பு கீழ் விவரக்குறிப்பு வரம்பு இருக்கும் இந்த கட்டுப்பாடு வரம்புகள் என்றால் என்ன கட்டுப்பாடு வரம்புகள் என்பது உங்கள் உற்பத்தி நிலையத்தில் நீங்கள் கட்டுப்படுத்த முயற்சிப்பது விவரக்குறிப்பு வரம்பு என்பது உங்கள் வாடிக்கையாளரிடம் நீங்கள் சொல்வது ஒரு போல்ட்டின் விட்டம் 12 மிமீ அல்லது 0 1 மிமீ என்று அவர் சொல்லக்கூடும் எனவே இது விவரக்குறிப்பு வரம்புகள் 0 1 மிமீ 0 1 மிமீ அதுதான் விவரக்குறிப்பு ஆனால் நீங்கள் உள்ளே உற்பத்தி செய்யும் போது உங்களுக்கு சிறந்த கட்டுப்பாடு இருக்கலாம் கட்டுப்பாடானது பிளஸ் அல்லது மைனஸ் 0 05 மிமீ ஆக இருக்கலாம் எனவே உங்கள் கீழ் கட்டுப்பாட்டு வரம்பு என்பது மைனஸ் 0 05 ஆக இருக்கும் மேல் கட்டுப்பாட்டு வரம்பு என்பது பிளஸ் 0 05 ஆக இருக்கும் நீங்கள் பார்ப்பதுபோல் UCL மற்றும் LCL எப்போதும் USL மற்றும் LSL இன் உள்ளே இருக்கும் இதுதான் உங்கள் வாடிக்கையாளரிடம் நீங்கள் சொல்வது இதுதான் உங்கள் உற்பத்தி நிலையத்தில் நீங்கள் கட்டுப்படுத்துவது விவரக்குறிப்பு கட்டுப்பாடு வரம்புகள் சராசரிக்கானது தனிப்பட்ட மதிப்புகளின் விவரக்குறிப்புகள் எனவே ஒரு வாடிக்கையாளர் நீங்கள் வாடிக்கையாளருக்கு போல்ட் விற்கிறீர்கள் என்றால் அவர் 1 போல்ட் எடுத்து அதன் விட்டத்தை அளவிடுகிறார் என்றால் அது USL மற்றும் LSL க்கு உள்ளேயே அமைய வேண்டும் அதேசமயம் இதனை சராசரிகளைக் கட்டுப்படுத்த நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் இப்போது நீங்கள் ஒரு கட்டுப்பாடு விளக்கப்படத்தைக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் கட்டுப்பாடு விளக்கப்படத்தைப் பார்க்கிறீர்கள் பின்னர் செயல்முறை சரியாக நடக்கிறதா அது கட்டுப்பாட்டுக்குள் இருகிறதா என்று எப்போது கூறுவீர்கள் அல்லது செயல்முறை எப்போது சரியாக நடக்கவில்லை அது கட்டுப்பாட்டை மீறிச் செல்கிறது என்று நீங்கள் கூறுவீர்கள் சில அறிகுறிகள் உள்ளன உங்களுக்கு காய்ச்சல் வரும்போது சில அறிகுறிகள் உள்ளன சரிதானே உங்கள் உடல் வெப்பநிலை அதிகரிக்கும் அல்லது உங்களுக்கு வறட்டு இருமல் இருக்கும் எனவே நீங்கள் அந்த அறிகுறிகளைப் பார்க்கிறீர்கள் பின்னர் ஒருவேளை நீங்கள் ஒருவித வைரஸ் காய்ச்சலைக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்கிறீர்கள் எனவே அவை அறிகுறிகள் எனவே நீங்கள் தரவு புள்ளிகளைப் பார்க்கிறீர்கள் அந்த தரவு புள்ளிகளிலிருந்து ஆம் எனது செயல்முறை கட்டுப்பாட்டை மீறப் போகிறது என்று நீங்கள் கூறுகிறீர்கள் இது கட்டுப்பாட்டை மீறுவதற்கு முன்பு செயல்முறை கட்டுப்பாட்டை மீறிச் செல்லும் என்று நீங்கள் அதைச் சொல்ல முயற்சிக்கிறீர்கள் எனவே ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட புள்ளிகள் நிச்சயமாக கட்டுப்பாடு வரம்புகளுக்கு வெளியே உள்ளன உங்களிடம் இது போன்ற புள்ளிகள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் வெளிப்படையாக அது போய்விட்டது நம்பிக்கை இல்லை 7 அல்லது அதற்கு மேற்பட்ட தொடர் புள்ளிகள் மையக் கோட்டின் ஒரு பக்கத்தில் உள்ளன இது உங்கள் மையக் கோடு 7 புள்ளிகள் ஒரு பக்கத்தில் இருந்தால் இதுபோன்று இருந்தால் உங்களுக்குத் தெரியும் 7 தொடர்ச்சியாக அதிகரிக்கும் அல்லது குறையும் இடைவெளிகள் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் 2 அல்லது 3 தொடர்ச்சியான புள்ளிகள் a மண்டலத்தில் விழுகின்றன மண்டலம் a என்பது இது நீங்கள் இதை 3 அல்லது என இதை நீங்கள் அல்லது 2 சிக்மா என இதை அல்லது 1 சிக்மா என வைத்துக் கொள்ளுங்கள் எனவே இது மண்டலம் a என்று அழைக்கப்படுகிறது 3 லிருந்து 2 என்பது மண்டலம் a 2 லிருந்து 1 என்பது b 1 லிருந்து 0 வரை அதாவது c எனவே 2 அல்லது 3 தொடர்ச்சியான புள்ளிகள் மண்டலம் a இல் விழும் 4 அல்லது 5 தொடர்ச்சியான புள்ளிகள் மண்டலம் b இல் விழும் வீழ்ச்சி 3 4 தொடர்ச்சியான புள்ளிகள் மாறி மாறி மேலே செல்கின்றன மற்றும் 14 தொடர் புள்ளிகள் மேல் மற்றும் கீழ் மாறி மாறி வருகின்றன மண்டலம் c இல் 14 தொடர் புள்ளிகள் உள்ளன புரிந்து கொள்கிறீர்களா எனவே வெளிப்படையாக இதன் பொருள் என்னவென்றால் ஒரு மண்டலத்தில் பல தொடர்ச்சி புள்ளிகள் இருந்தால் தரவு சீரற்ற முறையில் நகரவில்லை என்று பொருள் ஒரு சீரற்ற காரணம் எப்போதும் மேலும் கீழும் செல்லும் தரவு புள்ளிகளைக் கொண்டிருக்கும் எனவே ஒரு ஒதுக்கக்கூடிய காரணம் இருந்தால் மட்டுமே ஒரு வடிவம் இருக்கும் எனவே இவை வடிவங்கள் ஏன் 7 ஏன் 6 இல்லை ஏன் 8 இல்லை என்று நீங்கள் கேட்கலாம் ஆம் ஆனால் இவைகள் இதனை கட்டைவிரல் விதியாக எடுத்துக்கொள்கின்றன எனவே நீங்கள் அதை கேள்வி கேட்க வேண்டியதில்லை எனவே மண்டலம் a இல் 2 அல்லது 3 தொடர் புள்ளிகள் மண்டலம் b இல் 2 4 அல்லது 5 தொடர் புள்ளிகள் மண்டலம் c இல் 14 தொடர் புள்ளிகள் அல்லது 14 தொடர் புள்ளிகள் அவை மேல் மற்றும் கீழ் மேல் மற்றும் கீழ் மேல் மற்றும் கீழ் அது போன்று செல்லும் எனவே மண்டலம் c ஆனது மையத்தின் அருகில் உள்ளது மண்டலம் a ஆனது UCL அல்லது LCL அருகில் உள்ளது நாம் சில நிலைமைகளைப் பார்ப்போம் எனவே வெளிப்படையாக 3 சிக்மாவை விட 1 புள்ளி அதிகம் வெளிப்படையாக இது ஒரு சிறப்பு காரண மாறுபாடு மையக் கோட்டின் ஒரே பக்கத்தில் ஒரே வரிசையில் 7 புள்ளிகள் எனவே இது விதி 2 வெளிப்படையாக இங்கே சில சிக்கல் இருக்கலாம் ஒரு வரிசையில் 7 புள்ளிகள் அனைத்தும் அதிகரிக்கின்றன அல்லது ஒரு வரிசையில் 7 புள்ளிகள் அனைத்தும் குறைகின்றன அதாவது நான் இங்கே குறிப்பிட்டது போல அதிகரிக்கிறது அல்லது குறைகிறது வெளிப்படையாக சில சிறப்பு காரணங்கள் இருக்கலாம் 14 புள்ளிகள் இது இப்படியே போகிறது இது போன்ற டிங் டாங் உங்களுக்குத் தெரியும் மேல் மற்றும் கீழ் மேல் மற்றும் கீழ் மேல் மற்றும் கீழ் சராசரியைப் பொறுத்து எனவே வெளிப்படையாக ஒரு சிக்கல் உள்ளது ஏன் 14 ஏன் 16 இல்லை why 14 why not 16 என நீங்கள் கேள்வி கேட்க வேண்டியதில்லை ஆம் இப்படி இருக்க முடியும் ஆனால் நான் சொன்னது போல் இது அனுபவத்தின் அடிப்படையில் மட்டுமே எடுக்கப்பட்டது மையக் கோட்டிலிருந்து 2 சிக்மாவை விட 3 இல் 2 புள்ளிகள் அதிகம் மற்றும் 1 சிக்மாவை விட 5 இல் 4 புள்ளிகள் அதிகம் மையக் கோட்டிலிருந்து 1 சிக்மாவுக்குள் ஒரே வரிசையில் 14 புள்ளிகள் எனவே இவை அனைத்தும் என்ன சொல்கிறதென்றால் உங்களுக்கு இதுபோன்ற நிலைமை இருந்தால் வெளிப்படையாக உங்கள் அமைப்போடு ஏதோ நடக்கிறது ஏதோ ஏற்படுகிறது ஒரு சிறப்பு காரண மாறுபாடு உள்ளது உங்கள் செயல்முறையை நீங்கள் நன்றாகப் பாருங்கள் அப்போதுதான் முழு செயல்முறையும் உங்களுக்கு முன்னால் வெடிக்காது You better check out your process so that you do not have the entire process exploding in front of you எனவே நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இது எனவே பல்வேறு வகையான விளக்கப்படங்கள் என்ன என்பது உங்களுக்குத் தெரியும் நிச்சயமாக α மற்றும் β பிழையை நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீர்கள் கட்டுப்பாடு அட்டவணையில் 2 வகையான பிழைகள் சாத்தியமாக உள்ளன ஒரு சிறப்பு காரண மாறுபாட்டை ஒரு பொதுவான காரணம் என்று அழைப்பது இது சீரற்றது ஒரு பொதுவான காரணத்தை அதாவது சீரற்ற மாறுபாட்டை ஒரு சிறப்பு காரண மாறுபாடு என்று அழைப்பது எனவே உண்மையில் இரண்டுமே சாத்தியம் ஆகும் எனவே உங்களிடம் மாறி விளக்கப்படம் உள்ளது உங்களிடம் பண்புக்கூறு விளக்கப்படம் உள்ளது மாறி விளக்கப்படம் என்பது தொடர்ச்சியானது சுழற்சி நேரம் நீளம் விட்டம் துகள் அல்லது நீர்த்துளிகளை இது அளவிடுகிறது இது ஒரு விளக்கப்படத்திற்கு ஒரு பண்பு என்பதாகும் எனவே நம்மிடம் குறைந்தது இருக்கும் தனிப்பட்ட அணுகல் நகரும் சராசரி வரம்பு x பார் விளக்கப்படம் அதாவது சராசரி அல்லது வரம்பு விளக்கப்படம் கொடுக்கலாம் வரம்பு விளக்கப்படம் என்றால் என்ன எனவே நீங்கள் 2 3 மாதிரிகளைச் சேகரிக்கிறீர்கள் மேலும் நீங்கள் மிகக் குறைந்ததையும் மற்றும் உயர்ந்ததையும் பார்க்கின்றீர்கள் கழியுங்கள் அது வரம்பு பகுதியாகும் x பார் என்பது மாதிரி தொகுப்பின் சராசரி நகரும் வரம்பு அதாவது ஒவ்வொரு முறையும் நாம் சேகரித்த புதிய தரவுகளின் அடிப்படையில் நீங்கள் வரம்பைக் கணக்கிடுகிறீர்கள் தனிப்பட்ட மதிப்புகளும் உள்ளன இப்போது நீங்கள் பண்புக்கூறு விளக்கப்படத்திற்குச் செல்கிறீர்கள் குறைபாடு விளக்கப்படம் என்று ஒன்று உள்ளது ஒரு பகுதியிலுள்ள இணக்கமற்றதின் எண்ணிக்கை இது குறைபாடுகள் விளக்கப்படம் என்று அழைக்கப்படுகிறது குறைபாடு அதாவது வெற்றி அல்லது தோல்வி நல்லது அல்லது கெட்டது செய் செய்யவேண்டாம் மாதிரியான நிலைமை எனவே நாம் பல்வேறு வகையான விளக்கப்படங்களைக் கொண்டிருக்க முடியும் C விளக்கப்படம் U விளக்கப்படம் P விளக்கப்படம் NP விளக்கப்படம் என்று பல உள்ளன எனவே உங்களிடம் ஒரு நிலையான லாட் அல்லது அலகு அளவு இருந்தால் அதாவது ஒவ்வொரு முறையும் நான் 3 மாதிரிகள் எடுத்து கணக்கீடுகளைச் செய்கிறேன் எத்தனை C எத்தனை குறைபாடுகள் உள்ளன பின்னர் நீங்கள் ஒரு C விளக்கப்படத்தைப் பயன்படுத்துகிறீர்கள் ஆனால் உங்களிடம் மாறுபடும் லாட் பின்னர் குறைபாட்டைக் கணக்கிடுங்கள் பின்னர் உங்களிடம் U விளக்கப்படம் உள்ளது மீண்டும் உங்களிடம் எடுக்கப்பட்ட நிலையான மாதிரியின் தொகுப்பு உள்ளது மேலும் குறைபாட்டைக் கண்டுபிடியுங்கள் அதுதான் NP விளக்கப்படம் என்று அழைக்கப்படுகிறது உங்களிடம் மாறுபடும் தொகுப்பு இருந்தால் பின்னர் குறைபாட்டைப் பாருங்கள் அது P விளக்கப்படம் என்று அழைக்கப்படுகிறது எனவே இங்கே நீங்கள் ஒரு பைனோமினலைப் பயன்படுத்துகிறீர்கள் இங்கே ஒரு பாய்சானைப் பயன்படுத்துங்கள் நீங்கள் குறைபாடுகளைப் பயன்படுத்துகிறீர்கள் எனவே இவை சில விளக்கப்படங்கள் இவற்றில் நீங்கள் வேலை செய்வது சாத்தியமாகும் எனவே X பார் விளக்கப்படம் மற்றும் R விளக்கப்படம் X பார் என்பது சராசரி R விளக்கப்படம் என்பது வரம்பு எனவே பெயர் குறிப்பிடுவது போல இது மிகவும் நேரிடையாக உள்ளது எனவே உங்களிடம் X பார் உள்ளது இது வரம்பு எனவே நீங்கள் அவற்றை அல்லது - யைக் கொண்டு வரைவு செய்வீர்கள் புள்ளிகள் மையக் கோட்டைச் சுற்றி மேலும் கீழும் நகரும் மற்றும் கட்டுப்பாட்டு கணிப்பு செயல்முறையின் உள்ளே இருக்கும் இது மட்டுமே சீரற்ற மாறி என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு சிறந்த செயல்முறையைக் குறிக்கவில்லை ஆனாலும் இது ஒரு நிலையான செயல்முறையாகும் பின்னர் உங்களிடம் தனிப்பட்ட விளக்கப்படம் உள்ளது அதாவது காலப்போக்கில் தனிப்பட்ட மதிப்புகளை நீங்கள் வரைவு செய்கிறீர்கள் நான் pH ஐ நேரத்தின் செயல்பாடாக அளவிடுகிறேன் என்று வைத்துக்கொள்வோம் நான் pH ஐ நேரத்தின் செயல்பாடாக வைத்து அதைச் செய்கிறேன் நகரும் வரம்பு விளக்கப்படம் எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் காலப்போக்கில் நாம் x i x i 1 பாரைப் x i x i - 1 bar பயன்படுத்துகிறோம் எனவே நான் மற்றொரு 2 மாதிரிகளை எடுக்கும்போது x i மாறும் x i 1 பார் மாறும் எனவே அது மற்றொரு வரம்பைக் கொண்டிருக்கும் எனவே அது நகரும் வரம்பு விளக்கப்படம் என்று அழைக்கப்படுகிறது இது X பார் மற்றும் R விளக்கப்படங்களுக்கு ஒத்ததாகும் சரிதானே இதைத்தவிர இது ஒற்றை மதிப்பு துணைக்குழுக்கள் அல்ல இதுவே I மற்றும் MR என்று அழைக்கப்படுகிறது I என்பது individual MR என்பது moving range இப்போது நம்மிடம் C விளக்கப்படம் உள்ளது இந்த விளக்கப்படமானது ஒரு யூனிட்டின் குறைபாடுகளுக்கானது நான் சொன்னது போல் இங்குள்ள C விளக்கப்படம் இந்த படத்தை நீங்கள் பார்த்தால் ஒரு நிலையான லாட் அளவு நான் 10 மாதிரிகளை எடுத்துக்கொள்கிறேன் என்று கூறுகிறேன் பின்னர் நான் ஒரு யூனிட்டின் விளக்கப்பட குறைபாடுகளை கணக்கிடுகிறேன் இது இப்படித்தான் செல்கிறது எனவே நான் எடுக்கும் ஒவ்வொரு மாதிரியும் நிலையான துணைக்குழு லாட் அளவு கொண்டது மற்றும் பின்னர் ஒரு யூனிட்டுக்கு எத்தனை குறைபாடுகள் என்று கணக்கிடுங்கள் அது C விளக்கப்படம் என்று அழைக்கப்படுகிறது பின்னர் உங்களிடம் U விளக்கப்படம் உள்ளது உங்களிடம் மாறுபடும் லாட் இருந்தால் அது பயன்பாடு என்று அழைக்கப்படுகிறது இது C விளக்கப்படத்திற்கு சமமானது இந்த அளவு தவிர லாட் அளவு மாறிக்கொண்டே இருக்கும் எனவே உங்களுக்குத் தெரியும் சில நேரங்களில் செயல்முறை இப்படிச் செல்லக்கூடும் திடீரென்று மாறியானது சில நேரங்களில் செயல்முறை கூட சிக்கலைப் பெறும் ஏனென்றால் அக்கேஷனல் மதிப்புகள் அடிப்படை செயல்முறையின் ஒரு பகுதியாக இல்லை எனவே அளவிடுவதில் தவறு அல்லது அடுக்கின் கீழ் துண்டு அல்லது மேல் துண்டு பாரின் முடிவு எனவே பல வேறுபட்ட காரணங்கள் ஒரு புள்ளி மேலே போகலாம் எனவே U விளக்கப்படம் கிட்டத்தட்ட C விளக்கப்படம் போன்றது ஒரே விஷயம் ஒவ்வொரு லாட்டிலும் நீங்கள் எடுக்கும் மாதிரிகளின் எண்ணிக்கை மாறுபடலாம் அதேசமயம் C விளக்கப்படத்தில் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு துணைக்குழுவில் உள்ள Refer Time 2153 ஒன்றுபோலுள்ள மாதிரிகளின் தொகுப்பை எடுக்கிறீர்கள் பின்னர் உங்களிடம் P விளக்கப்படம் உள்ளது இது பின்னக் குறைபாட்டை அளவிடும் அதேசமயம் மற்றொன்று C விளக்கப்படம் என்பது குறைபாடுகளின் உண்மையான எண்ணிக்கை அதேசமயம் P விளக்கப்படம் என்பது பின்னக் குறைபாடு ஆகும் இது ஒரு விகிதமாகும் கட்டுப்பாடு வரம்புகளானது பைனாமியல் பரவலை அடிப்படையாகக் கொண்டவை மாதிரியின் அளவு சமமாக இருக்க வேண்டியதில்லை இங்கே P விளக்கப்படத்திலும் உள்ளது ஏனெனில் நீங்கள் பின்னக் குறைபாட்டைக் கணக்கிடுகிறீர்கள் எப்போதாவது சில தரவு மேலும் கீழும் செல்லலாம் இங்கேயும் நீங்கள் வரைவு செய்யலாம் ஆனால் இது மாறுபட்டுக் கொண்டேயிருக்கும் பின்னர் உங்களிடம் NP விளக்கப்படம் உள்ளது உங்களுக்கு நினைவில் இருந்தால் NP விளக்கப்படம் என்பது நிலையான லாட் அளவே தவிர வேறொன்றுமில்லை நீங்கள் இங்கே குறைபாட்டைப் பார்க்கிறீர்கள் துணைக்குழுவில் இணங்காத எண் இங்கே தவிர P விளக்கப்படத்தைப் போலவே லாட் அளவு என்பது நிலையானது பின்னம் NP விளக்கப்படம் எனவே நீங்கள் NP விளக்கப்படம் செய்யும்போது நிகழ்தகவு பெருக்கல் n ஆக இருக்கும் எனவே வெளிப்படையாக அது குறைபாடுள்ள பொருட்களின் எண்ணிக்கையாக மாறும் உங்களுக்குப் புரிகிறதா எனவே P விளக்கப்படம் என்பது பின்னம் அதேசமயம் நீங்கள் துணைக்குழுவில் உள்ள n மாதிரிகளின் எண்ணிக்கையை பெருக்கும்போது அது ஒரு எண்ணாக மாறும் மேலும் இது குறைபாடுள்ள மாதிரி எண்ணிக்கையை உங்களுக்கு வழங்குகிறது எனவே நீங்கள் இதை வரைவு செய்கிறீர்கள் மற்றும் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் எத்தனை குறைபாடுகள் உள்ளன என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே இது அதிகமாக செல்கிறது அல்லது இது இந்த வரம்பிற்குள் இருக்கிறது இதைத்தான் நீங்கள் NP விளக்கப்படத்தில் படிக்கிறீர்கள் எனவே நான் கூறிய பல வகையான விளக்கப்படங்கள் உங்களிடம் உள்ளன மேலும் கணக்கிடுவதற்கு பல்வேறு வகையான சூத்திரங்கள் உள்ளன மேலும் பல மென்பொருட்கள் உள்ளன அவை அதைச் செய்யக்கூடும் ஆனால் செயல்முறையில் என்ன நடக்கிறது என்பதற்கான வரைபட பிரதிநிதித்துவத்தை வழங்கும் இந்த குறிப்பிட்ட புள்ளிவிவர செயல்முறை கட்டுப்பாடு தொகுப்பு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏனென்றால் ஒரு உண்மையான சிக்கல் உங்களைத் தாக்கும் முன்பே தரவிலிருந்து ஒரு சிக்கல் பின்னால் வருகிறதா நீங்கள் ஏதேனும் சரிசெய்யும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமா என்பதை நீங்கள் அடையாளம் காணலாம் எனவே மேல் கட்டுப்பாடு வரம்பு மற்றும் கீழ் கட்டுப்பாடு வரம்பு ஆகியவை இரண்டு உச்சநிலைகளாகும் உங்கள் செயல்முறையை நீங்கள் இவற்றிற்குள் கொண்டிருக்க விரும்புவீர்கள் அது மட்டுமல்லாமல் ஒருவிதமான முறை நடந்து கொண்டிருக்கிறது என்றால் நீங்கள் நன்கு கவனிக்க வேண்டும் அதாவது நீங்கள் சிக்மாவுக்கு அருகில் பல புள்ளிகளைக் கொண்டிருந்தால் அல்லது 1 சிக்மாவுக்கு மேல் பல புள்ளிகளைக் கொண்டிருந்தால் நீங்கள் நன்கு கவனிக்க வேண்டும் அல்லது தொடர்புடைய 2 மற்றும் 1 சிக்மா மேலும் உங்களிடம் தொடர்ச்சியாக மேலும் கீழும் செல்லும் 14 புள்ளிகள் இருந்தால் உங்களிடம் தொடர்ச்சியாக மேலே செல்லும் 7 புள்ளிகள் இருந்தால் அல்லது தொடர்ச்சியாக கீழே செல்லும் 7 புள்ளிகள் என்றால் வெளிப்படையாக நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் சில சிக்கல் உள்ளன என்று நீங்கள் கருத வேண்டும் எனவே நான் சொன்னது போல் பல மென்பொருட்கள் உள்ளன அவை இந்த பல்வேறு வகையான விளக்கப்படங்களை வரைவு செய்யலாம் நான் சொன்னது போல் சராசரி விளக்கப்படம் வரம்பு விளக்கப்படம் பின்னர் உங்களிடம் இருக்கும் குறைபாடுள்ள விளக்கப்படம் மாறுபடும் லாட் அளவு நிலையான நிறைய அளவுகளைக் கொண்ட குறைபாடு விளக்கப்படம் மற்றும் அவ்வாறே பல மேலும் நான் சொன்னது போல் இது பையோ ப்ராசஸ் அல்லது வேதியியல் செயல்முறை போன்ற ஒரு உற்பத்தி சூழ்நிலையில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அல்லது நீங்கள் பையோ மெட்டீரியல்கள் போல்ட்கள் நட்டுகள் போன்ற எதையும் உற்பத்தி செய்கிறீர்கள் என்றால் இங்கு நீங்கள் தயாரிப்பு தரத்தின் வரம்பைக் கொண்டு அதே பொருளை உற்பத்தி செய்ய முயற்சிக்கிறீர்கள் இதுவே வாடிக்கையாளர்களுக்கான விவரக்குறிப்பு வரம்புகள் மற்றும் உற்பத்திக்கான கட்டுப்பாடு வரம்புகள் நீங்கள் தயாரிப்பு தரங்களை எப்போதும் இந்த வரம்பிற்குள் வைத்திருக்க விரும்புகிறீர்கள் எனவே அது உயிர்புள்ளியியல் மற்றும் சோதனைகளின் வடிவமைப்பு குறித்த படிப்பை நிறைவு செய்கிறது கடந்த 40 விரிவுரைகளில் நாம் நிறைய விஷயங்களைப் பார்த்து வருகிறோம் புள்ளிவிவரம் எப்போதுமே ஒரு சலிப்பான பாடமாக இருந்தது ஆனால் உற்பத்தித் தொழிற்சாலைகள் குறிப்பாக இரசாயன மற்றும் பொறியியல் உற்பத்தித் தொழிற்சாலைகள் கார் உற்பத்தித் தொழிற்சாலைகள் 2 ஆம் உலகப் போரில் தோன்றியதும் தயாரிப்புத் தரம் மிகவும் முக்கியமானதாக இருந்தது மற்றும் வாடிக்கையாளர் திருப்தி மிகவும் முக்கியமானதாக இருந்தது எனவே தயாரிப்பின் நிலைத்தன்மையை ஒருவர் கவனிக்க வேண்டும் எனவே உற்பத்தித் தொழில்களில் புள்ளிவிவரங்கள் மிகவும் முக்கியத்துவம் பெற்றன பின்னர் ஜப்பானியர்கள் உலக சூழ்நிலையில் வந்தனர் அவர்கள் தரம் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தினர் எனவே ஜப்பானிய தொழில்களிலிருந்து வெளிவரும் தயாரிப்புகள் மிக உயர்ந்த தரம் கொண்டு இருப்பதில் மிகவும் குறிப்பிடும்படியாக இருந்தன எனவே இந்த புள்ளிவிவர நுட்பங்கள் சோதனை நுட்பங்களின் வடிவமைப்பு பகுப்பாய்வு நுட்பங்கள் ANOVA t சோதனை மற்றும் பலவற்றை வெவ்வேறு செயல்முறைகளில் ஒப்பிட்டுப் பார்ப்பதற்கும் ஒரு தயாரிப்புத் தரமானது வரம்புகளுக்குள் இருக்கிறதா வரம்புகளுக்கு வெளியே உள்ளதா என்பதைக் குறிப்பிடுவதற்கும் அவர்கள் ஏற்றுக்கொண்டனர் எனவே ஜப்பானியர்கள் புள்ளிவிவரங்களையும் புள்ளிவிவர பகுப்பாய்வையும் மிக முக்கியமானதாக ஆக்கியுள்ளனர் பின்னர் மற்ற நிறுவனங்கள் பின்பற்றத் தொடங்கின ஜப்பானியர்கள் தரம் பற்றி மிகவும் குறிப்பிட்டவர்கள் என்பதால் ஜப்பானியர்கள் அவர்களை முந்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அமெரிக்க நிறுவனங்கள் உணர்ந்தன எனவே ஜெனரல் எலக்ட்ரிக் போன்ற அமெரிக்க நிறுவனங்களும் பல நிறுவனங்களும் தரம் மற்றும் புள்ளிவிவர பகுப்பாய்வு என்ற கருத்தைத் தழுவின உயிரியல் என்பது நிறைய தரவுகளையும் நிறைய மாறுபாடுகளையும் கையாளும் ஒரு பாடம் எனவே உயிர்புள்ளியியல் மிகவும் முக்கியமானது ஏனென்றால் இந்த புள்ளிவிவரக் கோட்பாடுகள் பலவற்றை வெவ்வேறு செயல்முறைகள் உயிர் செயல்முறைகள் மற்றும் செயல்திறன் ஆகியவற்றை ஒப்பிடுவதற்கு உயிர்புள்ளியியலில் ஏற்றுக்கொள்ள முடியும் பின்னர் கடந்த 25 30 ஆண்டுகளாக மருத்துவ பரிசோதனைகள் நடைமுறைக்கு வந்தவுடன் நவீன மருத்துவ சோதனை அணுகுமுறை வரத் தொடங்கியது பின்னர் வெவ்வேறு இடங்கள் வெவ்வேறு அளவு பல்வேறு வகையான மருந்துகள் மற்றும் பலவற்றின் முடிவுகளை ஒப்பிடுவதற்கு புள்ளிவிவர கருவிகள் மிகவும் முக்கியமானவை மேலும் இந்த புள்ளிவிவர பகுப்பாய்வு நடைமுறைகள் மற்றும் கொள்கைகளைப் பின்பற்றாமல் புதிய மருந்து பழைய மருந்தை விட உயர்ந்ததா அல்லது புதிய மருந்து பழைய மருந்தைப் போலவே சிறந்ததா என்பதை முடிவு செய்ய முடியாது எனவே நாம் நிறைய புள்ளிவிவர நுட்பங்களைப் பார்த்தோம் சோதனைகள் நாம் பல்வேறு வகையான சோதனைகளைப் பார்த்தோம் நாம் பல்வேறு வகையான பரவல்கள் லாக் நார்மல் பரவல் பீட்டா பரவல் பாய்சான் பைனோமியல் மற்றும் பலவற்றையும் பார்த்தோம் இந்த பரவல்கள் அனைத்தும் உயிரியலில் சில தாக்கங்களைக் கொண்டுள்ளன அதனால்தான் இந்த பாடத்திட்டம் உயிர்புள்ளியியல் என்று அழைக்கப்படுகிறது மேலும் 40 விரிவுரைகளின் காலப்பகுதியில் நாம் நிறைய வினாக்களைச் செய்தோம் நீங்கள் பார்க்கிறபடி இந்த அட்டவணைகளை நாம் அதிகம் பயன்படுத்த வேண்டியிருந்தது z க்கான அட்டவணைகள் t க்கான அட்டவணைகள் f க்கான அட்டவணைகள் கை வர்க்கத்திற்கான அட்டவணைகள் ரேங்க் டெஸ்ட் சைன் ரேங்க் டெஸ்ட் போன்ற பண்பளைவையில்லாதவற்றிற்கான அட்டவணைகள் மற்றும் அவ்வாறே பல உண்மையில் இவற்றில் சில எக்செல் பயன்படுத்தி செய்யப்படலாம் இவற்றில் சில இலவசமாகக் கிடைக்கும் மென்பொருளைப் பயன்படுத்தி செய்யப்படலாம் மேலும் நிச்சயமாக நீங்கள் ஒரு வணிக மென்பொருளை வாங்கினால் வெளிப்படையாக அவற்றில் பலவற்றைச் செய்ய முடியும் அதேசமயம் வணிக மென்பொருளைப் பயன்படுத்தி எந்த உதாரணங்களையும் நான் உங்களுக்குக் காட்டவில்லை ஏனென்றால் பல நூற்றுக்கணக்கான வணிக மென்பொருள்கள் உள்ளன ஒவ்வொன்றும் அவற்றின் சொந்த நன்மைகள் மற்றும் தீமைகளைக் கொண்டுள்ளன அவற்றில் நான் இருக்க விரும்பவில்லை அடிப்படை அணுகுமுறையைப் பயன்படுத்தி இந்த வினாவினைத் தீர்க்க நாம் முயற்சித்தோம் இதன் பின்னணியில் உள்ள கணிதம் என்ன இதன் பின்னால் அடிக்கோடிடப் பட்டிருக்கும் தத்துவம் என்ன என்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் எனவே நீங்கள் ஒரு மென்பொருளை பிற்காலத்தில் பயன்படுத்தினாலும் நீங்கள் நிறைய முடிவுகளைப் பெற்றிருப்பதைக் கண்டாலும் குறைந்தபட்சம் இந்த முடிவுகள் என்னவென்று நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் எனவே இந்த பாடத்திட்டத்தை நீங்கள் ரசித்தீர்கள் என்று நம்புகிறேன் பாடத்திலிருந்து நீங்கள் நிச்சயமாக பயனடைந்தீர்கள் என்று நம்புகிறேன் மற்றும் ஒவ்வொரு வாரத்தின் முடிவிலும் அதாவது ஒவ்வொரு 5 வீடியோக்களின் முடிவிற்குப் பிறகும் வினாக்களைத் தீர்ப்பதில் ஒரு சிறிய வினாடி வினாவை நடத்த முயற்சித்தேன் அப்போதுதான் முந்தைய 5 விரிவுரைகளில் நான் கற்பித்த கோட்பாட்டை நினைவு வைத்து புதுப்பித்துக்கொள்ளும் முறையாக அது இருக்கும் நிச்சயமாக இந்த கணக்கீடுகளில் சில மிகவும் தீவிரமாக இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக நீங்கள் எக்செல் பயன்படுத்தினால் இது மிகவும் கடினம் அல்ல ஒரு கால்குலேட்டரைப் பயன்படுத்தினாலும் இது மிகவும் கடினம் அல்ல ஆனால் பின்னர் இது உயிர்புள்ளியியலின் முழு கருத்தைப் பற்றிய அடிப்படை புரிதலை உங்களுக்கு வழங்குகிறது பின்னர் சோதனைகளின் வடிவமைப்பு அதிக எண்ணிக்கையிலான வடிவமைப்புகளையும் நாம் பார்த்தோம் முழு காரணியாலான வடிவமைப்பு பகுதியளவு காரணிகள் 2 வது வரிசை வடிவமைப்புகள் எனவே இந்த வடிவமைப்புகள் அனைத்தும் மாறுபட்ட அளவுருக்களை வேறுபடுத்துவதில் எவ்வாறு செல்லலாம் என்று திட்டமிடுவதற்கு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்போதுதான் உங்களிடம் குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான சோதனைகள் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் முழு செயல்முறையிலிருந்தும் அதிகபட்ச தகவல்களைப் பெறுங்கள் எனவே யோசனை என்னவென்றால் அதிகபட்ச சோதனை அதைப் பற்றிய போதுமான தகவல் இல்லை என்பதற்குப் பதிலாக குறைந்தபட்ச சோதனைகள் அதிலிருந்து அதிகபட்ச தகவல் மேலும் இந்த வடிவமைப்புகள் ஒவ்வொன்றும் நன்கு திட்டமிடப்பட்டிருந்தன அவை மிகவும் சமச்சீரானவை நான் பல சூழ்நிலைகளில் விளக்கியது போல அவை மிகவும் சமமானவை அது மிகவும் முக்கியமானது புள்ளிவிவரங்களில் சார்பு என்பது நீங்கள் தவிர்க்க வேண்டிய ஒன்றாகும் ஏனென்றால் அது முடிவுகளையும் உங்கள் சோதனை கண்டுபிடிப்புகளையும் மறைக்கும் சரியா எனவே இந்த 40 விரிவுரைகளை நீங்கள் ரசித்தீர்கள் என்று நம்புகிறேன் இதன் மூலம் நீங்கள் பயனடைந்தீர்கள் என்று நம்புகிறேன் மேலும் நீங்கள் இதை அதிகம் பயன்படுத்துவீர்கள் குறிப்பாக இது உயிரியலாளர்கள் பையோ ப்ராசஸ் பொறியாளர்கள் மருத்துவர்கள் மருத்துவ சோதனை விஞ்ஞானிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் இந்த கருத்துக்களில் சில நிச்சயமாக மற்ற பொறியாளர்கள் மற்றும் தொழில்நுட்பவியலாளர்களாலும் பயன்படுத்தப்படலாம்